நானோடாக்சிகாலஜி குறித்த இந்த பாடத்தின் 20 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இது இந்த பாடத்தின் கடைசி விரிவுரை இது வரை நாம் நானோ பொருட்களின் பல்வேறு உயிர் மருத்துவ பயன்பாடுகளைக் கற்றுக்கொண்டோம் நாம் இன்று நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையுள்ள மறுபக்கத்தைப் பற்றிக் காணப்போகிறோம் இந்த விரிவுரையில் நானோடாக்சிகாலஜி என்றால் என்ன பல்வேறு எக்ஸ்போசர் சூழ்நிலைகள் என்ன நானோ துகள்களின் நச்சுத்தன்மையைப் ஆராய உள்ள பல்வேறு வழிமுறைகள் என்ன என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஜெனோடாக்சிசிட்டி என்றால் என்ன நானோ பொருட்களின் ஹீமோகாம்பாட்டிபிலிட்டியை எவ்வாறு அறிவது நானோ பொருள் நச்சுத்தன்மையை இன் விவோ சூழலில் எவ்வாறு அறிவது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நானோடாக்சிகாலஜி என்றால் என்ன என்று பார்ப்போம் நானோடாக்சிகாலஜி என்பது நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைப் பற்றிய ஒரு ஆய்வு ஆகும் நானோமீட்டர் அளவுகளில் தங்கம் போன்ற மந்த எலிமென்ட்கள் கூட மிகவும் ஆக்டிவ் ஆகின்றன தங்கம் என்பது ஒரு மந்தமான பொருள் என்பதை நாம் அறிந்திருப்பதால் அதை ஆபரணங்கள் அல்லது நகைகளை தயாரிப்பதற்குப் பயன்படுத்துகிறோம் அது நானோ அளவிற்குச் செல்லும்போது அது வேறு வகையான பண்புகளைக் காண்பிக்கும் இந்த பண்புகள் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் எந்த அளவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்பதை தீர்மானிக்க நானோடாக்சிகாலஜி ஆய்வுகள் செய்யப்படுகின்றன நானோ தொழில்நுட்பம் இரட்டை முனைகள் கொண்ட வாள் போன்றது நானோ துகள்களை கவர்ச்சிகரமானதாக மாற்றும் தனித்துவமான பண்புகள் அவற்றிற்கு நச்சுத்தன்மையையும் ஏற்படுத்துகின்றன நானோ மருந்துகள் அதிக எக்ஸ்போசர் உள்ள இடங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலான துறைகளுக்கு அதற்குரிய சொந்த நன்மைதீமைகள் உள்ளன அதுபோல் இந்த நானோ தொழில்நுட்பமும் இரட்டை விளிம்புகள் கொண்ட வாள் போல அதற்குரிய நன்மைகள் மற்றும் தீமைகளைக் கொண்டது எனவே பல்வேறு உயிர் மருத்துவ பயன்பாடுகளுக்கு நானோ பொருட்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நானோடாக்சிகாலஜியை நாம் ஏன் படிக்க வேண்டும் இந்த நானோ அளவிலான பொருட்களைப் பயன்படுத்தும் பல்வேறு நுகர்வோர் தயாரிப்புகளை நாம் இங்கே காணலாம் எடுத்துக்காட்டாக லோரியல் நிறுவனம் நானோ துகள்கள் சார்ந்த அழகு சாதன பொருட்களைப் பயன்படுத்துகிறது மோட்டோரோலா சிஎன்டி அடிப்படையிலான நானோ எமிசன் டிஸ்ப்லேக்களைப் பயன்படுத்துகிறது நம்மிடம் நானோ கேர் துணி சட்டைகள் மற்றும் கார்பன் நானோ ஃபைபர் ராக்கெட்டுகள் உள்ளன இந்தியாவிலும் வெள்ளி நானோ துகள்களால் பூசப்பட்ட பல சலவை இயந்திரங்கள் உள்ளன இப்போது டிவி விளம்பரங்களிலும் நாம் வெள்ளி நானோ துகள்களைப் பயன்படுத்தும் சில சோப்புகளைப் பார்க்கிறோம் இந்த வெள்ளி நானோ துகள்களால் என்ன நடக்கும் அவை நீர்நிலைகளுக்குள் செல்கின்றன அவை நீர்நிலைகளுக்குள் செல்லும்போது அது நீர்நிலைகளில் வாழும் உயிரினத்தை எவ்வாறு பாதிக்கும் இவை நிலத்தடி நீரை மாசுபடுத்தி நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் எனவே இந்த விரிவுரையில் நாம் இவற்றைக் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைப் பற்றி ஆராய உள்ள முறைகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் இதை நீங்கள் கிரிக்கெட்டில் பார்த்திருக்கலாம் சில வீரர்கள் இந்த வகையான சூரியத் திரையைப் பயன்படுத்துகின்றனர் இது துத்தநாகத்தின் பல்க் வடிவமாகும் இது வெள்ளை நிறத்தில் ஒளிபுகா தன்மை உடையது படத்தில் மறு பக்கத்தில் அவர் அதே துத்தநாகம் நானோ வடிவத்தில் உள்ள சூரியத் திரையைப் பயன்படுத்தினார் அது ஒளி புகக்கூடியது ஆனால் சூரியத் திரையாக இருக்கும் மொத்த துத்தநாகம் வெள்ளை வண்ணமும் ஒளிபுகாத்தன்மையும் உடையது எனவே ஒரு பொருள் நானோ அளவிற்குச் செல்லும்போது பொருளின் பண்புகள் மாறும் நானோ தங்கம் சிவப்பு மற்றும் நீல நிறமாகவும் செப்பு நானோ குழாய்கள் மின்சாரத்தை இணைக்கவும் முடியும் எனவே பழக்கமான பொருட்களுக்கான புதிய பயன்பாடுகள் உருவாகின்றன ஆனால் புதிய அபாயங்களும் அவற்றுடன் தோன்றுகின்றன நாம் அன்றாலம் பயன்படுத்தும் மந்தமான பொருள் நானோ அளவிற்குச் செல்லும்போது சில நன்மை பயக்கும் பண்புகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் புதிய அபாயங்களையும் கொண்டிருக்கக்கூடும் இந்த நானோ பொருள்களை பல்வேறு நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக நெஸ்லே பெப்சி மற்றும் வேறு சில நிறுவனங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை வர்த்தக ரகசியத்தின் பெயரிலோ அல்லது பேட்டர்ன் பாதுகாப்பு சட்டங்களின் பெயரிலோ பாதுகாக்கின்றன எனவே உணவுப் பொருட்களில் என்ன நானோ பொருட்கள் உள்ளன என்பது பற்றி நமக்குத் தெரியாது இவை மற்ற நானோ அடிப்படையிலான தயாரிப்புகளாகும் எடுத்துக்காட்டாக சன்ஸ்கிரீன் காஸ்மெடிக்ஸ் குழந்தை டயபர் மற்றும் குழந்தைக்கு உணவளிக்கும் பாட்டில் கூட எனவே எல்லாவற்றிலும் அவர்கள் இந்த நானோ பொருட்கள் மற்றும் நானோ பூச்சுகளைப் பயன்படுத்தத் தொடங்கினர் ஆனால் அவற்றைப் பயன்படுத்துவதன் நீண்ட கால விளைவுகள் என்னவென்று நமக்குத் தெரியாது 2008 ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சுமார் 104 உணவுகள் மற்றும் உணவு சேர்க்கை பொருட்கள் நானோ துகள்களைக் கொண்டு சர்வதேச அளவில் விற்பனைக்கு வந்துள்ளன சில ஆய்வாளர்கள் உலகளவில் கிட்டத்தட்ட 500 நானோ உணவுகள் கிடைக்கின்றன என்று கூறுகின்றனர் எனவே கிட்டத்தட்ட 500 நானோஃபுட்கள் ஏற்கனவே சந்தையில் உள்ளன லேபிளிங் இல்லாததால் அவை என்ன என்பது பற்றி நமக்குத் தெரியாது உதாரணமாக நீங்கள் GM உணவைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் GM லேபிள் இருக்க வேண்டும் இதேபோல் நீங்கள் நானோ உணவுகள் அல்லது நானோ பூசப்பட்ட உணவைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இதைக் குறிக்க 'இவை நானோ துகள்களால் பூசப்பட்டவை' அல்லது 'இந்த உணவு நானோ பேக்கேஜ் கொண்டு மூடப்பட்டது' என சில லேபிள்கள் இருக்க வேண்டும் ஆனால் அத்தகைய லேபிளிங் எதுவும் இல்லை நானோ விவசாயத்திலும் முக்கிய பங்கு வகிக்க முடியும் இது விவசாயத்தை சீரானதாக மாற்ற முடியும் மேலும் இது தானியங்கி முறை மற்றும் தொழில்மயமாக்கப்படலாம் இதன் காரணமாக விவசாயிகள் விவசாய அறிவை இழக்க நேரிடலாம் ஆனால் அதே நேரத்தில் ஆனால் ஊட்டச்சத்துக்களை உடலில் திறம்பட வழங்கக்கூடிய டிசைனர் பொருளை இது கொண்டிருக்கலாம் விற்பனைக்கு வரும் நானோ உணவுகளில் சில சமையல் எண்ணை டீ ஆன்டி பாக்டீரியல் சமையலறைப் பொருட்கள் உணவு பதப்படுத்துதல் மற்றும் உணவு பேக்கேஜிங் பொருட்கள் ஆகியவை எனவே இந்த நானோ அடிப்படையிலான உணவு பேக்கிங் பொருட்கள் நுண்ணுயிர் வளர்ச்சியைத் தடுக்கும் ஆனால் இந்த நானோ பொருட்கள் உங்கள் உணவுப் பொருட்களுடன் தொடர்பு கொள்கின்றன ஆகவே அது உணவுடன் தொடர்பு கொள்ளும்போது உணவுப் பொருள்களில் நானோ துகள்கள் எந்த அளவு வெளிப்படுகின்றன அவற்றின் விளைவுகள் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது சமீபத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த நானோசியூட்டிகல்ஸ் நிறுவனம் ஸ்லிம் ஷேக் சாக்லேட்டை உருவாக்கியது இது குறைந்த கோகோ மற்றும் சர்க்கரை உள்ளடக்கம் கொண்டு அதிக சுவை கொடுக்க கோகோ கிளஸ்டர்களில் பூசப்பட்ட சிலிக்கா நானோ துகள்களைப் பயன்படுத்தியது ஆனால் நானோ சிலிக்காவின் உடல்நல ஆபத்து முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை மற்றும் ஆரம்பகால ஆய்வுகள் எச்சரிக்கையின் அவசியத்தை பரிந்துரைக்கின்றன எனவே இந்த ஸ்லிம் ஷேக் சிலிக்கா நானோ துகள்களால் ஆனது எனவே சிலிக்கா நானோ துகள்கள் என்றால் என்ன சிலிக்கா நானோ துகள்கள் அடிப்படையில் மணல் துகள்கள் எனவே உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் மணல் சாப்பிட்டால் உங்கள் அம்மா உங்களை அடிப்பார்கள் ஆனால் நீங்கள் சிலிக்கா ஸ்லிம் ஷேக் வடிவத்தில் குடிப்பதும் அதே மணல் துகள்கள் இந்த சிலிக்கா அடிப்படையிலான சாக்லேட் பானங்களின் நீண்ட கால விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது நமக்குத் தெரியாது இவை எதிர்கால நானோ உணவு மற்றும் விவசாய பொருட்கள் இவை உண்ணக்கூடிய நானோ ரேப்பர்கள் மற்றும் பூச்சுகளாக இருக்கலாம் வளர்ச்சியை அதிகரிக்க விதைகளை மேனிபுலேட் செய்ய நானோ பயோடெக்னாலஜியைப் பயன்படுத்தலாம் உற்பத்தித்திறனை அதிகரிக்க முடியும் ஆனால் இன்னும் குறைபாடு மற்றும் நீண்ட கால விளைவுகள் என்னவாக இருக்கும் என நமக்குத் தெரியாது நானோ தொழில்நுட்பம் குப்பை உணவுகளை கொழுப்பு இல்லாததாகவும் சர்க்கரை இல்லாததாகவும் மாற்ற முடியும் மேலும் இது கார்போஹைட்ரேட் உள்ளடக்கத்தைக் குறைக்கும் இது வைட்டமின் புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளடக்கங்களை அதிகரிக்கும் பின்னர் அதை ஒரு ஆரோக்கியமான மாற்றாக விற்பனை செய்யலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் உண்மையான உணவுடனான நமது உறவு அழிக்கப்படும் நானோ தொழில்நுட்பம் தொழிலாளர்களை இடம்பெயர்ந்து விவசாய அறிவை அழிக்கக்கூடும் ஏனெனில் எல்லாமே தானியங்கி நானோ கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை அமைப்பு போல தானியங்கி முறையில் இயங்கும் எனவே இது விவசாயத் தொழிலாளர்களின் தேவையைக் குறைத்து இது விவசாய அறிவை ஒரு பண்டமாக்கும் இது சில பன்னாட்டு நிறுவனங்கள் உணவு மற்றும் விவசாயத்தைக் கட்டுப்படுத்த வழிவகுக்கும் இந்த நானோ துகள்கள் சில புதிய நச்சுத்தன்மை அபாயங்களை எவ்வாறு ஏற்படுத்துகின்றன என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நானோ பொருட்கள் எளிதாக உள்ளிழுக்கப்பட்டு உறிஞ்சப்படுகின்றன குறைந்தபட்சம் சில தோலைக் கடக்கும் மற்றும் நானோ பொருட்கள் திசுக்கள் மற்றும் செல்களை அணுகும் சுவாசத்தால் உள்ளிழுக்கப்படும் நானோ துகள்கள் இரத்த மூளை தடையை கடக்கக்கூடும் மற்ற மருந்துகளில் பெரும்பாலானவை இரத்த மூளைத் தடைக்குள் நுழைய முடியாது ஆனால் இந்த நானோ துகள்கள் இரத்த மூளைத் தடையை கடக்கக்கூடும் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நானோ சில்வர் கொறிக்கும் பிராணிகளின் கல்லீரல் மூளை மற்றும் ஸ்டெம் செல்களுக்கு நச்சுத்தன்மையுடையது மேலும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் நானோ துத்தநாக ஆக்ஸைடு குறைந்த அளவிலும் எலி மற்றும் மனித செல்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது நானோ சிலிக்கான் டை ஆக்சைடு 70nm என்பது நியூரோடீஜெனரேடிவ் கோளாறுகளைப் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் நானோ டைட்டானியம் டை ஆக்சைடு மனித செல்களில் உள்ள டி ஏவை சேதப்படுத்தும் ஆல்கா மற்றும் நீர் பிளைகளுக்கு குறிப்பாக புற ஊதா ஒளி முன்னிலையில் தீங்கு விளைவிக்கும் டைட்டானியம் டை ஆக்சைடு பற்பசை டால்கம் பவுடர் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் உள்ளது இது நீர்நிலைகளுக்குச் செல்லும்போது சூரிய ஒளி முன்னிலையில் இது ஒரு நல்ல போட்டோகேடலிஸ்ட் ஆக செயல்பட்டு நீர்நிலைகளில் உள்ள ஆல்கா மற்றும் பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த நானோ துகள்கள் நமது நோயெதிர்ப்பு மண்டல ரெஸ்பான்ஸை சிதைக்கக்கூடும் இது ட்ரோஜன் ஹார்ஸை போலவும் செயல்படக்கூடும் ட்ரோஜன் ஹார்ஸ் என்றால் நானோ துகள் அதிக நேரம் உடலில் சுழற்சியில் இருக்கும் திடீரென்று அது சில புதிய நச்சு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் நுகர்வுக்கும் இர்ரிடபுல் பவுல் அண்ட் கிரவுன் டிசீசுக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது எனவே இந்த நானோ பொருட்கள் இந்த வகையான நோய்களையும் தூண்டக்கூடும் 2004 இல் இங்கிலாந்து ராயல் சொசைட்டி பாதுகாப்புக்காக சில விதிகளை பரிந்துரைத்தது சந்தை வெளியீட்டிற்கு முன்னர் நானோவைக் கொண்டிருக்கும் அனைத்து தயாரிப்புகளின் முழு பாதுகாப்பு மதிப்பீடும் செய்யப்பட வேண்டும் அனைத்து நானோ பொருட் களும் பெயரிடப்பட வேண்டும் முடிந்தவரை நானோ பொருட்களை சுற்றுச்சூழலில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் தொழிற்சாலைகள் மற்றும் ஆய்வகங்கள் நானோ பொருட்களை அபாயகரமானவை என்று கருத வேண்டும் இப்போது நானோ அளவிலான பொருட்களின் இந்த பண்புகளைப் பார்ப்போம் நானோ பொருளை மிகவும் சுவாரஸ்யமாக்கும் அதே பண்புகள் அவை தீங்கு விளைவிக்கவும் காரணமாகும் நான் முன்பு சொன்னது போல் மேம்பட்ட வினைத்திறன் அதிகமான மேற்பரப்பு நிறை விகிதம் மற்றும் மேம்பட்ட ஊடுருவல் ஆகியவை உயிரியல் மருத்துவ துறையில் அதிக பயன்பாட்டைக் கொண்ட பண்புகளாகும் ஆனால் அதே பண்புகள் சில நச்சு விளைவுகளையும் ஏற்படுத்தும் பல்வேறு எக்ஸ்போசர் சினாரியோக்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் சில எக்ஸ்போசர் மட்டங்களில் தாவரங்கள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நச்சுத்தன்மையுள்ளவை இரண்டு வழிகள் உள்ளன அவை குறுகிய கால வழிகள் மற்றும் நீண்ட கால வழிகள் எனவே குறுகிய கால வழிகளில் முக்கியமானது வாயு வடிவத்தில் உள்ளிழுப்பது கரைசலில் தோலில் படுவது மற்றும் வாய்வழி உட்கொள்வது ஆகும் நீண்ட கால பாதைகளில் மண் உறிஞ்சுதல் நீடரில் கரைதல் மற்றும் மக்கும் பிரச்சினைகள் முக்கியமானவை நானோ தொழில்நுட்ப தயாரிப்புக்கு எக்ஸ்போஸ் ஆவதன் ஆபத்து பற்றிய ஆய்வு பொருள் தயாரிப்பின் ரகசியத்தை பாதுகாக்கும் சட்டங்களால் தடுக்கப்படுகிறது நானோ தொழில்நுட்ப தயாரிப்புகளில் பற்றிய விதிமுறைகளும் போதாமல் உள்ளன தயாரிப்புகளின் நச்சுத்தன்மை குறித்த அறிக்கைகள் கட்டாயம் கிடையாது பழக்கத்தில் இல்லாத பழைய அளவுகோல்களையும் முறைகளையும் நாம் இன்னும் பயன்படுத்துகிறோம் மெட்டல் ஆக்சைடு நானோ துகள்களை உற்பத்தி செய்வதற்கான உலை ஒன்றை இறக்கும் போது தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான தேசிய நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் காற்றில் நானோ துகள்களின் செறிவை தீர்மானித்தனர் மேலும் இவை பல்வேறு சர்வதேச முயற்சிகள் சமீபத்தில் சில ஏஜென்சிகள் நானோ தொழில்நுட்பத்திற்கான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளன இன்டெர்னசனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசெஸன் US நேசனல் நானோடெக்னாலஜி இனிசியேடிவ் மற்றும் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிட்யூட் மற்றும் என்விரான்மென்டல் ப்ரொடெக்சன் ஏஜன்சி ஆகியவை அவற்றில் சில இந்த ஏஜென்சிகள் அனைத்தும் நானோ பொருட்கள் கையாளுதல் மற்றும் நானோ நச்சுயியலுக்கான ஆராய்ச்சி அணுகுமுறைகள் தொடர்பான அறிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளன ஆனால் அந்த விதிகள் எல்லாம் தன்னார்வ விதிகளே அன்றி கட்டாயம் இல்லை நானோ துகள்களின் நச்சுத்தன்மையைப் படிப்பதற்கான வழிமுறைகளைப் பார்ப்போம் இவை கார்பன் நானோ குழாய்கள் 100 கிராம் கார்பன் நானோ குழாய்கள் 100 கிலோ போல இருக்கும் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைப் அறிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன கால அளவு எக்ஸ்போசர் ஆன வழி பொருளின் அளவு மற்றும் உள்ளடக்கம் போன்றவற்றை நாம் அளவிட வேண்டும் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைப் படிப்பதற்கு நாம் எந்த வகையான உயிரினங்களைப் பயன்படுத்தப் போகிறோம் எந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்களுடன் ஒப்பிட்டு பார்க்க உள்ளோம் மற்றும் ஸ்டாண்டர்ட் பொருட்கள் நம்மிடம் உள்ளதா இவையெல்லாம் நானோ நச்சுயியல் ஆய்வுகளைத் தொடங்குவதற்கு முன்பு கவனிக்கப்பட வேண்டிய கேள்விகள் ஒரு சரியான சோதனையை வடிவமைப்பது எப்படி என்பது மிக முக்கியமான விஷயம் எக்ஸ்போசர் நிலைமைகள் துல்லியமாக ரீப்ரொடியூஸ் செய்யப்படும்போது தான் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மை குறித்த அர்த்தமுள்ள முடிவுகள் கிடைக்கின்றன நானோ துகள்கள் உடலில் எவ்வாறு நுழைகின்றன என்பதைப் பார்ப்போம் முதலாவது சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பணியிட எக்ஸ்போசர் காரணமாக தற்செயலானது அடுத்தது வேண்டுமென்றே அறிமுகப்படுத்தப்படுகிறது இது உங்கள் நானோ பொருள் மற்றும் பயன்கள் நானோ துகள் எக்ஸ்போசர் ஆகும் வெவ்வேறு முறைகள் வெவ்வேறு முடிவுகளைத் தரக்கூடும் இதை சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம் எடுத்துக்காட்டு ஒன்றில் எலிகளில் சி டி செலுத்துதல் ஒற்றை சுவர் கார்பன் நானோ குழாய்கள் அதிக அளவுகளில் செலுத்தப்பட்ட எலிகள் நுரையீரல் இன்டாக்சிகேசனுக்கு பதிலாக சுவாச அடைப்பு காரணமாக இறந்தன இங்கே அவர்கள் ஒற்றை சுவர் கார்பன் நானோ குழாய்கள் உட்பட நான்கு வகையான துகள்களை சுவாசகுழாய் வழியாக செலுத்தினர் டி கள் எலிகளுக்கு வழங்கப்பட்டு 24 மணி நேரம் ஒரு வாரம் ஒரு மாதம் மற்றும் 3 மாதங்கள் வரை காண்கானிக்கப்பட்து இங்கு இன்ஃப்லமேசன் உள்ளது ஆனால் சைட்டோடாக்ஸிசிட்டி இல்லை கார்பன் நானோ குழாய்களால் சுவாச காற்றுப்பாதைகள் அடைத்ததன் காரணமாகவே எலி இறந்தது என்பதை இந்தப் படம் காட்டுகிறது அடுத்த எடுத்துக்காட்டில் எலிகள் கார்பன் நானோ குழாய்களால் அசுத்தமான காற்றை சுவாசிப்பதால் எலிகளில் கார்பன் நானோ குழாய்களை உறிஞ்சுகின்றன இது நோயெதிர்ப்பு மண்டலத்தை ஒடுக்குகிறது முந்தைய எடுத்துக்காட்டில் இந்த கார்பன் நானோ குழாய்களை மூச்சுக் குழாய் வழியாக செலுத்தும்போது எலி இறந்துவிட்டதைக் கண்டோம் இப்போது கார்பன் நானோ குழாய்களின் குறைந்த செறிவுகளால் அசுத்தமான காற்றை நாம் செலுத்துகிறோம் 14 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் எக்ஸ்போஸ் செய்த பின்னர் எலிகளில் உள்ள புரதங்களும் நோயெதிர்ப்பு சக்தியும் கண்காணிக்கப்பட்டன இந்த இரண்டு எக்ஸ்போஸ் செய்யப்பட்ட மற்றும் கண்ட்ரோல் எலிகளில் இருந்து ப்ராங்கோஅல்வியோலார் லாவேஜ் திரவப் புரதம் பிரித்தெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் சோதனை செய்யப்பட்டது கார்பன் நானோ குழாய் சுவாசம் மூலம் உள்ளிழுக்கப்பட்ட போது TGFß போன்ற சிக்னல் வெளியிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எக்ஸ்போஸ் செய்யப்பட்ட எலிகளிலிருந்து வரும் புரதங்கள் நோயெதிர்ப்பை ஒடுக்குகின்றன என்று நிரூபிக்கப்பட்டது இங்கே எலி இறக்கவில்லை நோயெதிர்ப்பு மட்டுமே ஒடுக்கப்பட்டது இந்த எடுத்துக்காட்டில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இந்த முறையின் அடிப்படையில் இந்த விலங்குகளுக்கு கார்பன் நானோ குழாய்களின் அளவைக் கொடுக்கிறீர்கள் எனவே கார்பன் நானோ குழாய்களை செலுத்தும் போது எலிகள் இறக்கின்றன ஆனால் கார்பன் நானோ குழாய்களை சுவாசிக்கும்போது எலிகளுக்கு நோயெதிர்ப்பு ஒடுக்கம் மட்டுமே ஏற்படுகிறது கார்பன் நானோ குழாய்களின் நச்சுத்தன்மை குறித்து பல்வேறு சோதனை மதிப்பீடுகள் மற்றும் முறைகள் வெவ்வேறு முடிவுகளுக்கு வழிவகுத்தன எந்த சோதனை மிகவும் சரியான எக்ஸ்போஸரை சிமுலேட் செய்கிறது இந்த முடிவுகள் எல்லா நானோ குழாய்களுக்கும் பொருந்துமா எக்ஃஸ்போஸர் அளவு சரிதானா விலங்கு மாதிரிகள் மனிதர்களைப்போலவே ரெஸ்பாண்ட் செய்யுமா போன்ற கேள்விகளுக்கு அர்த்தமுள்ள முடிவுகளைத் தேர்ந்தெடுக்க பல அளவுகோல்களைப் பயன்படுத்த வேண்டும் இந்த கேள்விகளுக்கு கிடைக்கும் நம்பகமான தரவு இந்த கார்பன் நானோ குழாய்கள் பாதுகாப்பானதா அல்லது பாதுகாப்பற்றதா என்று முடிவு செய்ய உதவும் இன் விட்ரோ முறைகள் என்பவை பாக்டீரியா அல்லது செல் லைன்களின் நச்சுத்தன்மையை அறியப் பயன் படுத்துவதாகும் இன் வைவோ முறைகள் என்பவை எலி அல்லது ஸீப்ரா மீன் போன்ற உயிருள்ள விலங்குகளின் நச்சுத்தன்மையை அறியப் பயன் படுத்துவதாகும் எக்ஸ் விவோ முறை என்பது இன் விட்ரோ மற்றும் இன் வைவோவின் கலவையாகும் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையை இன் விட்ரோவில் பாக்டீரியா மற்றும் சுற்றோட்ட அமைப்பைப் பயன்படுத்தி ஆராயலாம் சுண்டெலி அல்லது எலி அல்லது ஸீப்ரா மீன் போன்ற விலங்கு மாதிரிகளைப் பயன்படுத்தி நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையையும் நாம் ஆராயலாம் இது இன் வைவோ அதாவது உயிருள்ள அமைப்பு ஆகும் எக்ஸ் வைவோ என்பது இன் விட்ரோ மற்றும் இன் விவோவின் கலவையாகும் நாம் குறிப்பிட்ட உறுப்பை வெளியே எடுத்து அதை நாம் ஆய்வகத்தில் வளர்க்கலாம் மற்றும் அவற்றில் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைப் ஆராயலாம் இந்த முறையின் நன்மைகள் யாவன இது செலவு குறைக்கிறது மற்றும் நேர செயல்திறன் மிக்கது மேலும் இன் விட்ரோ நிலைமைகளைப் பயன்படுத்தும் போது உள்ள எதிகல் சிக்கல்கள் இல்லை நானோ துகள்களுக்கான ரெஸ்பான்ஸ் மிகவும் மாறுபட்டது என்று பல ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன எடுத்துக்காட்டாக நாய்கள் மற்றும் பன்றிகள் நானோ துகள்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியைக் கொடுக்கின்றன மேலும் இந்த நானோ துகள் நச்சுத்தன்மை அதன் உள்ளடக்கத்தைப் பொறுத்து மாறுபடும் எனவே நீங்கள் எந்த வகையான நானோ துகள்களைப் பயன்படுத்துகிறீர்கள் அவற்றின் செறிவு பி எச் நானோ பொருட்களின் பூச்சுகள் எக்ஸ்போஸர் முறை என்ன எக்ஸ்போஸர் நேரம் மற்றும் இலக்காகும் உறுப்பு எது இவை அனைத்தையும் பொறுத்து விளைவுகள் மாறுபடலாம் நாம் எந்த வகையான விலங்கு மாதிரியைப் பயன்படுத்தப் போகிறோம் எலி அல்லது மனித செல்லைன்களா அல்லது மீன் மாதிரியா என்பதும் விளைவுகளைப் பாதிக்கிறது உள்ளடக்கம் சோதனை மற்றும் உட்படுத்தும் முறைகள் போன்றவற்றைப் பொறுத்து நானோ துகளின் நச்சுத்தன்மையும் மாறுபடும் 2D க்கு பதிலாக 3 பரிமாண ஸ்கேஃபோல்டிங்கை பயன் படுத்துவதன் மூலம் இன் விட்ரோ நுட்பங்களை மேம்படுத்தலாம் இவை ஹைட்ரஜல் மேட்ரிக்ஸில் உருவாக்கப்படுகின்றன படத்தில் சாம்பல் வண்ண வட்டங்கள் கல்லீரல் செல்கள் ஆகும் ஒரு 3D பரிமாண ஸ்கேஃபோல்டிங்கின் நன்மைகள் என்னவென்றால் இது சிக்கலான செல் செல் மற்றும் செல் மேட்ரிக்ஸ் தொடர்புகளை உருவப்படுத்தும் மேலும் திசு பொறியியல் உதவியுடன் நாம் செயற்கை கல்லீரலை உருவாக்க முடியும் மற்றும் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஆராய்ச்சியாளர்கள் முப்பரிமாண மற்றும் இரு பரிமாண ஸ்கேஃபோல்டிங்கை பயன்படுத்தி குவாண்டம் புள்ளியின் நச்சுத்தன்மையை ஆய்வு செய்துள்ளனர் முப்பரிமாண ஸ்கேஃபோல்டிங் இன் விவோ நிலைமைகளை சரியாகப் பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் முடிவு செய்தனர் இங்கே நாம் காணும் சிவப்பு நிறம் இறந்த செல்கள் முந்தைய விரிவுரையில் நான் விளக்கியது போல இந்த இரு பரிமாணத்தில் அதிக செறிவில் இறந்த செல்களையும் முப்பரிமாண கல்சரில் குறைந்த அளவு இறந்த செல்களையும் பார்க்கிறோம் ஆனால் நானோ துகள்களின் செறிவு ஒன்றே எனவே நாம் முப்பரிமாண சாரக்கட்டுகளைப் பயன்படுத்தும்போது அவை இன் விவோ நிலையை சரியாக பிரதிபலிக்கும் இதற்கு மற்றொரு மாற்றாக மாடலிங் சிமுலேசனை நாம் செய்ய முடியும் நானோ துகள்களின் நச்சுத்தன்மை வாயுக்கள் திரவங்கள் மற்றும் அவற்றைச் சுற்றியுள்ள பிற நானோ துகள்களுடன் அவற்றின் உடல் மற்றும் வேதியியல் தொடர்புகளைப் பொறுத்தது இதை மூலக்கூறு சிமுலேசனை பயன்படுத்தி ஆய்வு செய்யலாம் கோட்பாடு மற்றும் சிமுலேசன்களிலிருந்து பெறப்பட்ட குறிப்பிட்ட மற்றும் அளவுசார்ந்த அறிவு பல்வேறு இயற்கை சூழல்களில் நச்சுத்தன்மையின் சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்கான ப்ரிடிக்சன் மாதிரிகள் மற்றும் வழிமுறைகளை உருவாக்க உதவும் எனவே நானோ பொருட்களின் நச்சுத்தன்மை உங்களுக்குத் தெரிந்தால் நாங்கள் மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதலைச் செய்யலாம் மற்றும் நானோ நச்சுத்தன்மை புலத்தை துரிதப்படுத்தலாம் ஜீனோடாக்சிசிட்டி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஜீனோடாக்சிசிட்டி டி ஏ சேதத்தைத் தூண்டும் ஒரு சோதனை பொருளின் திறனைக் குறிக்கிறது சைட்டோடாக்ஸிசிட்டி என்பது உயிரணுக்களுக்கு நச்சுத்தன்மையுள்ளதாகும் மரபணுப் பொருளை சேதப்படுத்தினால் அதற்கு ஜீனோடாக்சிசிட்டி என்று பொருள் ஜீனோடாக்சிசிட்டி மதிப்பீடுகள் சோதனையின் கீழ் உள்ள ஒரு பொருளால் தூண்டப்பட்ட டி ஏ சேதத்தைக் கண்டறிந்து அளவிட்டு வகைப்படுத்தும் இந்த முறைகள் புற்றுநோய்க்கான காரணிகளுக்கு இண்டிகேடர்களாகும் ஜீனோடாக்சின் என்பது டி ஏவை சேதப்படுத்தும் ஒரு பொருளைக் குறிக்கிறது நானோ பொருட்கள் ஃப்ரீ உலோக அயனிகளை வெளியிடுகின்றன அவை ஆக்ஸிடேடிவ் ஸ்ட்ரெஸ்ஸைத் தூண்டும் இந்த ஆக்ஸிடேடிவ் ஸ்ட்ரெஸ் டி ஏவை சேதப்படுத்தும் இது அப்போப்டொசிஸ் அல்லது இன்ஃப்லமேசனை தூண்டுகிறது இந்த நானோ பொருள் டி ஏவுக்கு ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செல்களை நானோ பொருட்களுக்கு வெளிப்படுத்தும்போது குரோமோசோமால் அபெரேசன் எற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் இது ஒரு சாதாரண குரோமோசோம் என்றால் நச்சு விளைவு எதுவும் இருக்காது ஆனால் ஏதேனும் குரோமோசோமால் அபெரேசன் எற்பட்டால் அது அசாதாரண செல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அந்தப் பொருள் டூமரிஜெனிக் ஆக இருக்கலாம் பல்வேறு நியூக்லியார் ஸ்டெயின்களைப் பயன்படுத்தி டி ஏ இழை உடைவதை கண்டறிவதன் மூலம் நாம் ஜீனோடாக்சிசிட்டியை புரிந்து கொள்ள முடியும் இவை பல்வேறு நச்சு முறைகள் இந்த நானோ பொருள் மரபணுப் பொருளில் ஏதேனும் ம்யூடெஸனைத் தூண்டுகிறதா என்பதைப் புரிந்துகொள்ள சால்மோனெல்லா டைபிமுரியத்தைப் பயன்படுத்தலாம் இந்த சோதனை அமீஸ் அஸ்ஸே என்று அழைக்கப்படுகிறது ஏ ஏணி லேடரிங்க் மற்றும் அப்போப்டொசிஸைத் தூண்டுகிறதா என்பதைப் புரிந்துகொள்ள எம்டிடி அஸ்ஸே மற்றும் பிற அப்போப்டொடிக் அஸ்ஸேக்களைப் பாலூட்டிகளின் செல் லைன்கள் மீது பயன்படுத்துவதன் மூலம் நாம் அறியலாம் அமீஸ் சோதனை என்றால் என்ன இங்கே சால்மோனெல்லா என்ற பாக்டீரியாவை நாம் பயன்படுத்துகிறோம் அதன் வளர்ச்சிக்கு ஹிஸ்டைடின் தேவைப்படுகிறது பாக்டீரியாவிற்கு ஒரு ம்யூடஜென் ஆக இருக்கக்கூடிய பொருளை நாம் சேர்க்கலாம் இங்கு நாம் நானோ துகள்களைப் பயன்படுத்துகிறோம் பாக்டீரியா அதன் ஊடகங்களில் குறைந்தபட்ச ஹிஸ்டைடின் மூலம் வளர்க்கப்படும் சேர்க்கப்பட்ட பொருள் ஒரு வேளை ம்யூடெஸனை ஏற்படுத்தினால் இந்த ஹிஸ்டைடின் நெகடிவ் ஹிஸ்டைடின் பாசிட்டிவ் ஆக மாறும் எனவே இந்த பாக்டீரியா இந்த பிலேட்டில் அதிகமாக வளரும் இந்த தட்டில் பாக்டீரியா அதிகமாக வளர்ந்து கொண்டிருந்தால் நானோ துகள் மரபணுப் பொருளில் சில ம்யூடெஸனைத் தூண்டியது என்று பொருள் இப்போது ஹீமோகாம்பாட்டிபிலிட்டி அஸ்ஸே என்றால் என்ன என்று பார்ப்போம் செயற்கை இரத்த நாளங்கள் மற்றும் எலும்பியல் இம்ப்லான்ட் போன்ற பொருத்தக்கூடிய உயிர் மூலப்பொருட்களின் பயன்பாட்டை தீர்மானிக்க ஹீமோகாம்பாட்டிபிலிட்டி மிக முக்கியமான காரணியாகும் இரத்த தொடர்பு பொருட்கள் அல்லது பொருத்தக்கூடிய சாதனங்களின் வளர்ச்சியுடன் மேற்பரப்பு மாற்றம் அல்லது மறுவடிவமைப்பு மூலம் ஹீமோகாம்பாட்டிபிலிட்டியை மேம்படுத்துவது அவசியம் எனவே நாம் நானோ பொருட்கள் அல்லது நானோ துகள்கள் சார்ந்த பூச்சுகளை உருவாக்கும் போதெல்லாம் அது மனித அமைப்புடன் ஒத்துப்போகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இரத்தத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஹீமோகாம்பாட்டிபிலிட்டி சோதனையைப் பயன்படுத்துவதன் மூலம் இரத்தத்துடன் பொருளின் இணக்கத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் நானோ பொருட்களின் ஹீமோகாம்பாட்டிபிலிட்டியை சோதனை செய்ய பின்வரும் அஸ்ஸேக்கள் உள்ளன ஹீமோலைடிக் அஸ்ஸே ஆன்டிகொயாகுலன்ட் அஸ்ஸே பிளேட்லெட் அதெஸன் மற்றும் ஆக்டிவேசன் அஸ்ஸே இரத்த உறைவு நேர அஸ்ஸே மற்றும் இரத்த புரத உறிஞ்சுதல் அஸ்ஸே ஆகியவற்றைக் கொண்டுள்ளது நாம் மனிதர்களிடமிருந்தோ ஆடுகளிலிருந்தோ இரத்தத்தை சேகரிக்கலாம் மனித இரத்தத்தைப் பொறுத்தவரை நாம் மனித எதிகல் கமிட்டியின் அனுமதியை பெற வேண்டும் எனவே ஆட்டிலிருந்து ரத்தத்தை எடுத்துக்கொள்வது எளிது அருகிலுள்ள இறைச்சிக் கூடத்திலிருந்து இரத்தத்தை நீங்கள் சேகரித்து அதை ஹீமோகாம்பாட்டிபிலிட்டி ஆய்வுகளுக்குப் பயன்படுத்தலாம் நாம் இரத்தத்தை சேகரிக்கும் போது இரத்தத்தை உடனடியாக ட்ரை பொட்டாசியம் ஈ ஏ உடன் கலக்க வேண்டும் இது ஒரு ஆன்டிகொயாகுலன்ட் ஆகும் பின்னர் நாம் அதை 13000 ஆர்பிஎம்மில் 10 நிமிடங்களுக்கு 4 C க்கு சென்ட்ரிஃப்யூஜ் செய்யலாம் நாம் சென்ட்ரிஃப்யூஜ் செய்யும் போது இது போன்ற அடுக்குகளைப் பெறுவீர்கள் மேலதிக ஆய்வுகளுக்கு இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பிளேட்லெட் நிறைந்த பிளாஸ்மாவை அதாவது பிஆர்பி ஐ பயன்படுத்தலாம் இது ஒரு பாலிமர் ஃபில்ம் இந்த பாலிமர் ஃபில்ம் ஹீமோகம்பாட்டிபிலா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் எளிய பன்சிங் இயந்திரத்தைப் பயன்படுத்தி சீரான அளவிலான வட்ட டிஸ்க்குகளாக வெட்டலாம் பின்னர் அதை புற ஊதா ஒளியின் கீழ் 30 நிமிடங்கள் வைத்து ஸ்டெரிலைஸ் செய்யலாம் பின்னர் அதை 96 வெல் ப்லேட்டுக்கு மாற்றி பிபிஎஸ் மூலம் கழுவலாம் பின்னர் பாலிமர் டிஸ்க்கில் தனிமைப்படுத்தப்பட்ட பிளேட்லெட்டுகளைச் சேர்க்கலாம் ஒவ்வொரு வெல்லிலும் 200 µl பிஆர்பியைச் சேர்க்கலாம் மேலும் 30 நிமிடம் 37 C வெப்பநிலையில் இன்குபேட்டரில் வைக்கலாம் பாலிமர் டிஸ்க் மேற்பரப்பில் ஒட்டி ஆக்டிவேட் செய்யப்பட்ட பிளேட்லெட்டுகளை நுண்ணோக்கியைப் பயன்படுத்தி காணலாம் ஒட்டாத பிளேட்லெட்டுகளை அகற்றி அவற்றை நுண்ணோக்கின் கீழ் காண பிபிஎஸ் மூலம் இதை 3 முறை கழுவலாம் வடிவத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் அதாவது கொயாகுலேசன் ஃபேக்டர் வெளியீடு இல்லை இது இம்ப்லான்ட்களுக்கு ஏற்ற நல்ல பொருள் ஆனால் நுண்ணோக்கின் கீழ் நாம் இந்த வகையான வடிவங்களைக் காண்டால் அது அதிக அதெசன் மற்றும் வடிவ மாற்றம் ஆகியவற்றிற்கு முக்கிய காரணம் ஆக்டிவேட் செய்யப்பட்ட பிளேட்லெட்டுகள் ஆகும் இது அதிக கொயாகுலேசன் ஃபேக்டரை வெளியிடுகிறது இது உள்வைப்புகளுக்கு ஒரு நல்ல பொருள் அல்ல என்று பொருள் அடுத்தது நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையின் இன் வைவோ அஸ்ஸே நாம் ஏன் ஜீப்ராஃபிஷை மனித மாதிரியாக பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இது ஒரு சிறிய முதுகெலும்பு உள்ள வெப்பமண்டல மீன் இது குறுகிய முதிர்ச்சி நேரம் கொண்டது தெளிவான மற்றும் ட்ரான்ஸ்பரென்ட் கருக்களைக் கொண்டுள்ளது மேலும் இது 70 மனித நோய் ஜீன்களை கொண்டுள்ளது ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஜெனெடிக் மாடல் இங்கே சாத்தியமாகும்நாம் ஜீப்ராஃபிஷைப் பயன்படுத்தி வேதிஉயிரியல் மற்றும் வேதிமரபியல் ஆய்வுகளையும் செய்யலாம் இந்த ஜீப்ராஃபிஷ் கருக்களைப் பயன்படுத்தி சில்வர் நானோ துகள்களின் நச்சுத்தன்மையை எவ்வாறு ஆராயலாம் என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு வெவ்வேறு வகையான நானோ துகள்களைப் பயன்படுத்தினர் ஒன்று ஸ்டார்ச் பூசப்பட்ட சில்வர் நானோ துகள்கள் மற்றொன்று இந்த தாளில் பிஎஸ்ஏ பூசப்பட்ட சில்வர் நானோ துகள்கள் ஜீப்ராஃபிஷ் இறப்பு விகிதம் அல்லது குஞ்சு பொரிக்கும் விகிதம் மற்றும் இதயத் துடிப்பு மற்றும் அசாதாரண பினோடைப்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையை நாம் ஆராயலாம் இது ஜீப்ராஃபிஷ் இதய துடிப்பு ட்ரீட் செய்யப்பட்ட ஜீப்ராஃபிஷ் கருவின் இதயத் துடிப்பை கன்ட்ரோல் ஜீப்ராஃபிஷ் கருவின் இதயத் துடிப்புடன் ஒப்பிட்டு அளவிட முடியும் இங்கே ஜீப்ராஃபிஷ் கருவைப் சில்வர் நானோ துகள்களின் வெவ்வேறு செறிவுகளுடன் ட்ரீட் செய்தனர் இது ஒரு சாதாரண கரு மற்றும் இது ஒரு சரியாக வளர்ச்சி அடையாத கரு இது சில்வர் நானோ துகள்கள் முன்னிலையில் இறந்த கரு ஆகும் சரியாக வளர்ச்சி அடையாத கரு மற்றும் இறந்த கருக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைக் கணக்கிடலாம் இங்கே சில்வர் நானோ துகள்கள் மைட்டோகாண்ட்ரியா மற்றும் நியூக்லியசில் பெரும்பாலும் இருப்பதைக் காண முடியும் இதன் பொருள் நானோ துகள்கள் பல வழிகள் வழியாக நியூக்லியசுக்குள் நுழைகின்றன அவை நியூக்லியார் சுவர் வழியாக எண்டோசைட்டோசிஸ் நடப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது மைட்டோகாண்ட்ரியா மற்றும் கருவுக்குள் நுழைவது டி ஏவிற்கும் சில சேதங்களைத் தூண்டக்கூடும் கருவின் அடிப்படை பகுப்பாய்வு மூலம் சில்வர் நானோ துகள்கள் கருவில் அதிகம் இருப்பதைக் கண்டார்கள் ஏ சேதத்திற்கு வழிவகுக்கும் அடுத்தடுத்த நச்சு நிகழ்வுகளை இது உருவாக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இது பல்வேறு நச்சு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் ஜீப்ராஃபிஷ் கருக்கள் வெவ்வேறான செறிவைக் கொண்ட நானோ துகள்கள் கொண்டு ட்ரீட் செய்யப்படும்போது அவற்றின் இதய துடிப்பு குறைகிறது மற்றும் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகிறது மத்திய நரம்பு மண்டலத்தில் நானோ துகள்கள் படிதல் இருதய துடிப்பு வீதம் சுவாசம் மற்றும் உடல் அசைவுகளைக் கட்டுப்படுத்துவதில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே இதய துடிப்பு செறிவுக்கு தக்கவாறு குறைந்து வருவதை இங்கே காணலாம் சில்வர் நானோ துகள்களின் எக்ஸ்போஸர் இரத்தம் குவிந்து எடிமா மற்றும் நெக்ரோசிஸை ஏற்படுத்துகிறது அதனால்தான் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகிறது நானோ துகள்களின் நச்சுத்தன்மையைப் ஆராய்வதற்கு சுண்டெலி அல்லது எலி மாதிரியையும் பயன்படுத்தலாம் நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையைப் புரிந்து கொள்ள ஆர்கனைசேஸன் ஃபார் எகனாமிக் கொவாபரேசன் அண்ட் டெவெலப்மென்ட் வாய்வழி நச்சுத்தன்மை மற்றும் தோல் நச்சுத்தன்மை சோதனை ஆகியவற்றை பரிந்துரைக்கிறது வாய்வழி நச்சுத்தன்மை சோதனைக்கு ஒரு கிலோகிராம் உடல் எடைக்கு 5000 மில்லிகிராம் என்ற வரையறுக்கப்பட்ட டோஸில் கொலாய்டல் நானோ பொருட்களை சுண்டெலிக்கு கொடுக்கலாம் முதல் மூன்று மணிநேரங்களுக்கு நச்சு அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என்று கண்காணிக்கலாம் 24 மணி நேரத்திற்குப் பிறகு இந்த விலங்குகளை தினமும் 14 நாட்கள் வரை தோலில் ஏதேனும் அறிகுறிகள் நடத்தை அறிகுறிகள் மற்றும் நச்சு அறிகுறிகள் உள்ளனவா என கண்காணிக்க வேண்டும் பின்னர் ஹீமாட்டாலஜிகல் மற்றும் உயிர்வேதியியல் சோதனை செய்யலாம் இந்த விலங்குகள் 14 நாட்களுக்குப் பிறகு கொல்லப்பட்டு சிறுநீரகங்கள் மண்ணீரல் மற்றும் கல்லீரலில் நானோ துகள்கள் படிவு எவ்வளவு உள்ளது என்பதைத் தெரிந்து கொள்ள ஹிஸ்டோபேதாலஜிகல் பரிசோதனை செய்ய முடியும் அடுத்தது தோல் நச்சுத்தன்மை சோதனை விலங்கு மாதிரிகளின் மேற்பரப்பில் இந்த நானோ பொருள்களை நாம் அப்ளை செய்யலாம் குழு 1 டிஸ்டில்டு வாட்டரில் ட்ரீட் செய்யப்படுகிறது குழு 2 50 பிபிஎம் கொலாய்டல் நானோ துகள்கள் கரைசலைப் பெறுகிறது குழு 3 100 பிபிஎம் கொலாய்டல் நானோ துகள்கள் கரைசலைப் பெறுகிறது ஆய்வுக்கு தக்கவாறு நாம் செறிவை அதிகரிக்க முடியும் நாம் பல்வேறு வகையான நானோ துகள்களை கொண்டு ட்ரீட் செய்து நானோ பொருட்களின் நச்சுத்தன்மையை தெரிந்து கொள்ள ஹீமாட்டாலஜிகல் மற்றும் உயிர்வேதியியல் பகுப்பாய்வு மற்றும் ஹிஸ்டோபேதாலஜிகல் சோதனைகளை பயன் படுத்தலாம் சுருக்கமாக இந்த விரிவுரையில் நானோடாக்சிகாலஜி என்றால் என்ன பல்வேறு எக்ஸ்போஸர் சினாரியோக்கள் என்ன என்பதைக் கற்றுக்கொண்டோம் நானோ துகள்களின் நச்சுத்தன்மையைப் ஆராய உள்ள பல்வேறு முறைகள் என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் ஜீனோடாக்சிசிட்டி என்றால் என்ன என்பதையும் நானோ பொருட்களின் ஹீமோகம்பாட்டிபிலிட்டியை எவ்வாறு படிப்பது என்பதையும் நானோ மெட்டீரியல் நச்சுத்தன்மையை ஆய்வதற்கான இன் வைவோ மதிப்பீட்டையும் நாம் கற்றுக்கொண்டோம் எனது விரிவுரையை இத்துடன் முடிக்கிறேன் இந்த விரிவுரையைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றும் உங்கள் தேர்வுகளுக்கு எனது வாழ்த்துகள்